உங்களை இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் முந்தைய விரிவுரையில் டெசிஷன் டேபிள் சார்ந்துள்ள டெஸ்டிங் முறைக்கு சிறிய புதிர் ஒன்றை பார்க்கலாம் ஆகவே நாம் இங்கு குறிப்பிடும் எடுத்துக்காட்டு என்னவெனில் நமக்கு ஒரு இ காமர்ஸ் ஆக மாறும் இப்பொழுது நாம் நிபந்தனைகளை முதலாவது கண்டுபிடிக்கலாம் நாம் இவற்றை வாசிக்கும் போது உறுப்பினர் 2000 ற்கு அதிகமாக வாங்கும்பொழுது 10 சதவீத தள்ளுபடியை பெறுவார் ஆகவே இங்கு ஒரு நிபந்தனை என்பது வாங்கின தொகை 2000 ற்கு குறைவானால் நமக்கு 10 சதவீத தள்ளுபடி உண்டு என்பதாகும் அவ்வாறு இல்லையெனில் அது 15 சதவீத தள்ளுபடியையும் எஸ்பிஐ அட்டை பயன்படுத்தி பணம் செலுத்தினால் அது மற்றொரு நிபந்தனையையும் குறிக்கும் ஆகவே நிபந்தனைகள் மற்றும் எஸ்பிஐ அட்டை பயன்படுத்தி பணம் செலுத்தினால் கூடுதலாக 5 சதவீத தள்ளுபடி என்பதையும் எழுதலாம் மூன்றாவது நிபந்தனை என்பது அனைத்து தள்ளுபடியும் நீங்கலாக வாங்கிய தொகை 2000 ற்கு அதிகம் என்பதாகும் செயல்கள் பிரிவு என்பது தள்ளுபடி 10 சதவீதம் 15 சதவீதம் கூடுதலாக 5 சதவீதம் மற்றும் மொத்த தொகை 2000 ற்கு அதிகம் மற்றும் விநியோக கட்டணம் இலவசம் என்னும் டெசிஷன்களை குறிக்கும் நாம் C1 C2 C3 C4 ஆகியவற்றை டெசிஷன் டேபிளின் மேல் வரிசையில் எழுதலாம் A1 A2 A3 A4 என்பவை செயல்களாகும் C1 நிபந்தனை சரியாக இருக்குமானால் அதாவது வாங்கிய தொகை 2000 ற்கு குறைவு என்பதாகும் எஸ்பிஐ அட்டை பயன்படுத்தி வாங்கவில்லை என்பது ஆகும் C2 என்பது எல்லா தள்ளுபடியும் நீங்கலாக வாங்கின தொகை 2000 ற்கு அதிகம் என்பதாகும் நாம் இல்லை என கூறலாம் மற்றும் தள்ளுபடி 10 சதவீதமாக இருக்கலாம் மற்றும் மீதி அனைத்தும் இல்லை என்று இருக்கலாம் நாம் டேபிளை தயாரிக்கலாம் ஆனால் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவெனில் C1 ஆம் எனில் வாங்கின தொகை 2000 ற்கு குறைவு தள்ளுபடி 10 சதவீதம் மற்றும் எல்லா தள்ளுபடியும் நீங்கலாக வாங்கின தொகை 2000 ற்கு குறைவு என தானாக மாறிவிடும் என்பதாகும் ஆகவே நாம் 10 சதவீத தள்ளுபடி பெற முடியாது மற்றும் இதுவும் சரி ஆகும் A1 சரி எனில் A2 என்பது தவறாக இருக்கும் ஆகவே இவை இரண்டிற்கும் இடையே உள்ள சார்ந்திருத்தலை டெசிஷன் டேபிள் உருவாக்கும்போது நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி காஸ் எபெக்ட் கிராஃப் உண்டு அவை கிராஃப்பை எளிமையானதாக மாற்ற நமக்கு உதவும் நாம் ஏற்கனவே பார்த்த எளிய ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக காஸ் எபெக்ட் கிராஃப்பிங் குறித்து பார்க்கலாம் வைப்பு நிதி 100000 குறைவாக இருப்பின் வட்டி விகிதம் ஒரு வருடம் வரை 6 சதவீதம் 1 வருடத்திற்கு மேல் 3 வருடம் வரை 7 சதவீதம் 3 வருடத்திற்கு மேல் 8 சதவீதம் என்பதாகும் ஆனால் வைப்பு நிதி ஒரு லட்சத்திற்கு அதிகமாக இருப்பின் வட்டி விகிதமும் கூடுதலாகும் அதாவது 7 சதவீதம் 8 சதவீதம் மற்றும் 9 சதவீதம் ஆகும் இப்பொழுது நாம் இதற்கான காஸ் எபெக்ட் கிராஃப் தரும் முதலாவது நாம் காஸ் எபெக்ட் கிராஃப் என்பது உள்ளீடுகளுக்கான நிபந்தனை மற்றும் வெளியீடு என்பது செயல் ஆகும் ஆகவே இங்கு நிபந்தனைகள் மற்றும் உள்ளீடு என்பது வைப்பு நிதி காலம் ஒரு வருடத்திற்கு குறைவு ஒன்று முதல் மூன்று வருடம் மூன்று வருடத்திற்கு மேல் என்பதுடன் மற்றொரு நிபந்தனை வைப்பு நிதி ஒரு லட்சத்திற்கு குறைவா அல்லது ஒரு லட்சத்திற்கு அதிகமா என்பவைகளாகும் ஆகவே காஸ் என்பவற்றை குறிக்கலாம் வைப்புநிதி காலம் 1 வருடம் 1 முதல் 3 வருடம் 3 வருடம் மற்றும் வைப்பு நிதி தொகை 1 லட்சம் அல்லது 1 லட்சம் மேலும் நாம் மாறுபட்ட எபெக்ட்ஸ் அல்லது செயல்களை குறிக்கலாம் அவை வட்டி விகிதம் 6 சதவீதம் 7 சதவீதம் 8 சதவீதம் மற்றும் 9 சதவீதம் என்பதாகும் இப்பொழுது இவை ஒவ்வொன்றையும் கிராஃப் வடிவில் நாம் குறிப்பிடலாம் உள்ளீட்டு நிபந்தனைகளையும் மற்றும் செயல்களையும் மற்றும் உள்ளீட்டு நிபந்தனைகளின் தொடர்புகளையும் எழுதலாம் அவை குறிப்பிட்ட செயல்களை உருவாக்கும் உதாரணமாக இது 1 லட்சத்திற்கு குறைவு மற்றும் 1 வருடத்திற்கும் குறைவு எனில் C1 மற்றும் C4 இடையே அண்ட் ஆக மாற்றம் செய்யலாம் இதை நாம் எளிதாக டெசிஷன் டேபிள் கிடைக்கும் இப்பொழுது நாம் டெஸ்ட் கேஸ் எண்ணிக்கையை எவ்வாறு குறைப்பது என பார்க்கலாம் ஏனெனில் சில சூழ்நிலைகளில் உள்ளீட்டு தகவல் என்பது மிக அதிகமாக இருக்கும் உள்ளீட்டு நிபந்தனைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பின் டெஸ்ட் கேஸ் டெஸ்ட் கேஸ் எண்ணிக்கையை குறைக்க நமக்கு உதவும் பெயர்வைஸ் உபயோகித்து தெரிவு செய்யலாம்

இப்பொழுது இதனடிப்படையில் டெசிஷன் டேபிளை சார்ந்துள்ள டெஸ்டிங் மூலம் எத்தனை டெஸ்ட் கேஸ் தயாரிக்கலாம் என்பதை பார்க்கலாம் இங்கு நாம் 10 செக்பாக்ஸ்களை பார்க்கலாம் இவை ஒவ்வொன்றும் தெரிவு செய்யப்பட்டோ அல்லது தெரிவு செய்யப்படாமல் இருக்கும் எல்லா தொடர்புகளின் சாத்தியக்கூறுகளையும் நாம் கருத்தில் கொண்டால் அது 210 ஆக இருக்கும் ஆகவே செக்பாக்ஸ் அடிப்படையில் மட்டும் இது 1024 ஆகும் ஆனால் மற்றுமுள்ள தெரிவுகள் என்னவானது அவற்றையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இங்கு 10 மட்டும் இருப்பதாக எடுத்துக் கொள்ளலாம் அதற்கு அதிகமாகவும் இருக்கலாம் ஆனால் நாம் எளிமையாக கற்றுக் கொள்வதற்காக இங்கு 10 எழுத்துரு வகை மற்றும் 10 எழுத்துரு வடிவு மற்றும் 10 எழுத்துரு அளவு இருப்பின் எத்தனை டெஸ்ட் கேஸ் உருவாகும் நாம் 210 மற்றும் 103 பெருக்க வேண்டும் அது 1024000 ஆக மாறும் இந்த மென்பொருளை சோதனை செய்வதற்கு மிக அதிகமான டெஸ்ட் கேஸ் உள்ளது இதற்கு பல வருடங்கள் அல்லது 10 மடங்கு வருடங்கள் தேவைப்படும் ஆனால் இந்த வகையிலான மென்பொருளை நாம் எவ்வாறு சோதனை செய்வது ஏனெனில் இவை பொதுவாக உபயோகப்படுத்தப்படும் மென்பொருள் ஆகும் கண்ட்ரோலர் மென்பொருள் இதை போன்ற பண்புகளை உடையதாகும் பல உள்ளீட்டு மதிப்புகளின் தொடர்புகளுக்கு மாறுபட்ட செயல்கள் நடைமுறைப்படுத்தப்படும் எவ்வாறு எண்ணிக்கையை குறைப்பது என்பதையும் அதன் மூலம் எளிதாக சோதனை செய்வது என்பதையும் அதேநேரம் சோதனையின் முழுமையை இழந்து விடாமல் இருப்பது என்பதையும் பார்க்கலாம் இந்த 1024000 எண்ணிக்கையை 8 அல்லது 10 டெஸ்ட் கேஸ் ஆக குறைப்பதற்கும் முழுமையான சோதனை செய்வதற்கும் ஒரு தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது இது நிபந்தனைகளின் சாத்தியக்கூறுகளை எல்லாம் ஒன்றிணைக்கும் முழுமையான சோதனையாக இல்லாமல் இருப்பினும் இது 99 சதவீதம் முழுமையானதாக இருக்கும் மேலும் முழுமையான சோதனையை அடைவது கட்டாயமாகும் மற்றும் இதை பெயர்வைஸ் டெஸ்டிங் மூலம் அடையலாம் இதன் அடிப்படையை நாம் பார்க்கலாம் ஆகவே நாம் இங்கு பார்த்த எடுத்துக்காட்டில் சிஸ்டம் க்கு ஆக மாற்றலாம் இதில் ஒரு ஸ்டேட் மற்றும் x1 x2 xn ஆகியவை உள்ளீடுகளாக எடுத்துக் கொள்ளப்படும் மேலும் உள்ளீடுகளின் எல்லா தொடர்புகளையும் நாம் சோதனை செய்ய வேண்டும் இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது யாதெனில் சில காரணிகளின் இடையேயான தொடர்பு பிழைகளை உருவாக்கும் நமக்கு நூற்றுக்கணக்கான உள்ளீடுகள் இருக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட இரண்டு தொடர்புகள் பிழைகளை உருவாக்கலாம் அல்லது 3 தொடர்புகள் அல்லது பொதுவாக t தொடர்புகள் பிழைகளை உருவாக்கலாம் நாம் உள்ளீடுகளுக்கு இடையேயான தொடர்புகளின் எல்லா சாத்தியக்கூறுகளையும் கருத்தில் கொண்டால் பெருமளவு டெஸ்ட் கேஸ் எண்ணிக்கையை குறைக்க முடியும் இருப்பினும் நமக்கு பயனுள்ள பிழை கண்டறியும் முறை உள்ளது மிகவும் குறைவான டெஸ்ட் கேஸ் எண்ணிக்கைக்கும் உள்ளது நாம் இதன் அடிப்படையை பார்க்கலாம் ஒரு ப்ரோக்ராம் அல்லது செயல்பாடு இவற்றை உள்ளீடுகளாக எடுத்துக் கொள்வதாக கருதலாம் வட்டி விகிதம் கடன் தொகை கடன் வாங்கின மாதங்களின் எண்ணிக்கை பணமாக கொடுக்கப்பட்ட தொகை மற்றும் திருப்பி செலுத்தும் காலம் ஆகியவற்றை உள்ளீடுகளாக கருதலாம் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம் இது ஒரு செயல்பாடு ஆகும் நாம் அளவுருக்களை பார்ப்போமானால் இங்கு 5 அளவுருக்கள் உள்ளன இவை அனைத்திற்கும் சாத்தியமுள்ள கிளாஸ் பவுண்டரி வேல்யூஸ் என அழைக்கப்படும்

அதைப்போலவே 3 வே டெஸ்டிங் முறையும் உண்டு நாம் பெயர்வைஸ் டெஸ்டிங் குறித்து மேலும் பார்க்கலாம் நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக உள்ளீடுகளின் 2 வகுப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் அவை அழுத்தம் A மற்றும் B என்பவைகளாகும் வெப்பநிலை 3 உள்ளீடுகளின் சாத்தியக்கூறுகள் T1 T2 T3 என்பவைகளாகும் வேகம் என்பது 10 20 30 etc என்பவைகளாகும் காற்றின் அடர்த்தி 1 1 2 1 3 1 என்பவைகளாகும் இப்பொழுது நாம் ஏதாவது உள்ளீடுகளின் தொடர்பை எடுத்து அதை பெயர்வைஸ் டெஸ்டிங் மூலம் நிறைவேற்றி டெஸ்ட் கேஸ் பெறலாம் நாம் அழுத்தம் மற்றும் வெப்பநிலை ஆகிய இரண்டையும் கருத்தில் கொள்ளலாம் ஆகவே ஒரு டெஸ்ட் கேஸ் அழுத்தம் A வெப்பநிலை T1 எனவும் அழுத்தம் A வெப்பநிலை T2 எனவும் A T3 மற்றும் B T1 B T2 A T3 மற்றும் B T3 எனவும் இருக்கலாம் இவை அனைத்தும் அழுத்தம் மற்றும் வெப்பநிலை இடையேயான எல்லா தொடர்புகளின் சாத்தியக்கூறுகளையும் குறிக்கும் இங்கு 6 பதிவுகள் உள்ளன அதைப்போல வெப்பநிலை மற்றும் வேகம் ஆகியவை இருக்கலாம் ஆகவே இங்கு 18 பதிவுகள் உள்ளன வெவ்வேறான டெஸ்ட் கேஸ் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஆனால் இவை அனைத்தும் ஒரே டெஸ்ட் கேஸில் இருக்கலாம் இவற்றில் சில உள்ளன எடுத்துக்காட்டாக T1 எனில் வேகம் என்பது 1 என்பதாகும் வெப்ப நிலை T2 எனில் வேகம் 2 என்பதாகும் ஆகவே ஏதாவது 2 உள்ளீட்டு மதிப்புகளையும் 2 காரணிகளையும் வைத்து குறிப்பிட்ட சில டெஸ்ட் கேஸ் மூலம் தொடர்புடைய எல்லா நிபந்தனைகளின் சாத்தியக்கூறுகளையும் கண்டுபிடிக்க வேண்டும் ஏதாவது 2 என்பது வெப்பநிலை காற்றின் அழுத்தம் வேகம் என்பவற்றில் ஏதாவது 2 இருக்கலாம் நமக்கு இருக்கும் டெஸ்ட் கேஸில் எல்லா தொடர்புள்ள நிபந்தனைகளின் சாத்தியக்கூறுகளையும் கண்டுபிடிக்க வேண்டும் இவை எல்லா தொடர்புகளின் சாத்தியக்கூறுகளையும் விட வேறுபட்டவை நமக்கு 0 0 0 0 0 0 0 1 etc இருக்கும் தொடர்புள்ள நிபந்தனைகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் இங்கு டெஸ்ட் கேஸ் எண்ணிக்கையை பெருமளவு குறைக்கமுடியும் இப்பொழுது நாம் எந்த அளவு குறைக்கமுடியும் என்பதை பார்க்கலாம் உள்ளீடுகளின் எண்ணிக்கை 7 ஆகவும் அவை ஒவ்வொன்றும் பூலியன் ஆகவும் இருந்து நாம் டெசிஷன் டேபிள் சார்ந்துள்ள டெஸ்டிங் செய்யும்பொழுது தொடர்புள்ள நிபந்தனைகள் அல்லது விதிகளின் எண்ணிக்கை 128 ஆகும் ஆனால் நாம் பெயர்வைஸ் டெஸ்டிங் செய்யும்போது அதன் எண்ணிக்கை வெறும் 15 ஆகும் குறிப்பிடத்தக்க அளவில் டெஸ்ட் கேஸ் எண்ணிக்கையை குறைக்க முடியும் மில்லியன் டெஸ்ட் கேஸ் இருப்பின் அதை சோதனை செய்வது மிகவும் கடினமாகும் ஒரு மில்லியன் டெஸ்ட் கேஸ் சோதனை செய்வதற்கு பல ஆண்டுகள் தேவைப்படும் ஆனால் இங்கு நாம் பார்க்கும் பொழுது அதே அளவு பயனுள்ள சோதனையை 15 டெஸ்ட் கேஸ் உபயோகித்து செய்ய முடியும் அதைப்போல உள்ளீடுகளின் எண்ணிக்கை 40 ஆகவும் ஒவ்வொன்றும் 3 மதிப்புகளை மட்டும் சோதிக்கும் நிலையில் டெஸ்ட் கேஸ் எண்ணிக்கை 1 2 1019 ஆகும் இந்த எண்ணிக்கையிலான டெஸ்ட் கேஸ் சோதிக்க வாழ்நாள் முழுதும் முயன்றாலும் இயலாது ஆனால் பெயர்வைஸ் டெஸ்டிங் மூலம் அதைச் செய்ய முடியும் t வே டெஸ்டிங் என்பது இந்த தவறுகளை கண்டுபிடிக்க உதவும் 1 வே டெஸ்டிங் தவறு எனப்படும் நாம் ஒற்றை முறை பிழை குறித்து எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் இந்த வகையான பிழைகள் மிகவும் பொதுவானவைகள் ஆகும் நிபந்தனைகள் பூர்த்தியாகும் நிலைகளிலும் ஒரு நிபந்தனை பூர்த்தியாகும் பொழுது மென்பொருள் தோல்வியடையும் உதாரணமாக இரட்டை முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கும் பொழுது ஒரு அச்சுப்பொறி எந்த சாத்தியக்கூறுகளை எடுத்துக்கொண்டாலும் மற்றும் எந்த விருப்பத்தை தெரிவு செய்தாலும் அதாவது அச்சுப்பொறி வகை நிறம் ஆகியவற்றை தெரிவு செய்தாலும் இரட்டை முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கும் வரை வெளியீட்டு அச்சு சரியாக அமையாது ஆகவே இத்தகைய சோதனைகளை செய்வதற்கு எல்லா விருப்ப தெரிவுகளையும் டெஸ்ட் கேஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா உள்ளீட்டு தெரிவுகளையும் டெஸ்ட் கேஸ் தரவேண்டும் இங்கு குறிப்பிடப்படும் இரட்டை முறை தவறு எதுவெனில் 2 குறிப்பிட்ட நிபந்தனைகளின் தொடர்புகள் நடைபெறும்பொழுது இந்த பிரச்சனை ஏற்படுகிறது உதாரணமாக இரட்டை முறை தெரிவு செய்யப்படும் பொழுது தெரிவுசெய்யும் அச்சுப்பொறி 394 தெரிவு செய்தால் வெளியீட்டு அச்சு சரியாக அமைவதில்லை நாம் இரட்டை முறை மற்றும் வேறு ஏதாவது அச்சுப்பொறி தெரிவு செய்தால் பிரச்சனை ஏற்படுவதில்லை சிலர் செய்முறை மற்றும் 394 தெரிவு செய்யும் பொழுதும் பிரச்சனை ஏற்படுவதில்லை ஆனால் இந்த குறிப்பிட்ட தொடர்பினை தெரிவு செய்யும்பொழுது பிரச்சனை ஏற்படும் ஆகவே இதை பெயர்வைஸ் டெஸ்டிங் மூலம் கண்டுபிடிக்கலாம் நமக்கு n வே டெஸ்டிங் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நாம் இந்த விரிவுரையின் முடிவிற்கு வந்துவிட்டோம் அடுத்த விரிவுரையில் தொடரலாம்